இன்றைய அமர்வுக்கு வரவேற்கிறோம் இன்று நாம் ஆராய்ச்சியின் களத்தை மாற்றுவதில் நெறிமுறைகள் பற்றிய மிக முக்கியமான தலைப்பைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் எனவே இந்தத் தொகுதியில் பொறியியல் ஆராய்ச்சித் துறையில் ஏதேனும் ஆராய்ச்சி ஒத்துழைப்பு நடந்தால் அது தொடர்பான நெறிமுறை சிக்கல்கள் மற்றும் அடுத்த தொகுதியில் உள்ளதைப் போன்ற நெறிமுறை சிக்கல்களைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் நாம் ஒரு கட்டுரையை எழுதுகிறோம் என்றால் நீங்கள் யாரோ ஒருவரின் குறிப்புகளில் பார்க்கிறீர்கள் பிறகு அதை எப்படி செய்வது என்று விவாதிக்கப் போகிறீர்கள் அதனால் நீங்கள் எந்த நெறிமுறையற்ற நடைமுறைகளின் வலையிலும் விழக்கூடாது எனவே இன்றைய விவாதம் ஆராய்ச்சி மற்றும் பொறியியல் ஆராய்ச்சி மற்றும் அது தொடர்பான நெறிமுறை அம்சங்களைப் பற்றியது எனவே இன்றைய விவாதத்திற்கு இந்த தொகுதிகளில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் எனவே தொகுதியின் அவுட்லைன் ஆராய்ச்சி ஒத்துழைப்பு நம்பகமான நடத்தைக்கான கூறுகள் அறிவியல் மற்றும் பொறியியல் ஆராய்ச்சியின் மதிப்புகள் நம்பிக்கையை உடைத்தல் ஆராய்ச்சி தவறான நடத்தை ஆராய்ச்சி முறைகேடுகளின் கலவை புனையப்பட்ட பொய்மை மற்றும் கருத்துத் திருட்டு ஆராய்ச்சி தவறான நடத்தை ஆகியவற்றைக் கண்டறிவதற்கான ஒரு மூலப்பொருளாக இருக்கும் தவறுகள் மற்றும் பிழைகளுக்கு எதிராக என்ன ஆராய்ச்சி தவறான நடத்தை தேவைப்படுகிறது நெறிமுறை பொறியியல் ஆராய்ச்சிக்கு தடையாக இருக்கும் முறையான தரவு சேகரிப்புக்கு எதிராக ஒரு ஆராய்ச்சி தவறான நடத்தை எப்போது ஒரு மோசடி பொய்மைப்படுத்தலாக தகுதி பெறுகிறது ஆராய்ச்சி ஒருமைப்பாட்டிற்கான சுய ஏமாற்றம் மற்றும் பார்வையாளர் சார்பு விசைகள் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையின் ஆசிரியரின் பொறுப்பான ஆராய்ச்சி நடத்தை மற்றும் பொறுப்புகளை வளர்ப்பதன் ஆராய்ச்சி ஒருமைப்பாட்டின் நன்மைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் காரணிகள் ஆகும் எனவே இது ஆராய்ச்சி பற்றிய விரிவான விவாதம் மற்றும் தரவை எவ்வாறு சேகரிப்பது எங்கிருந்து தரவைப் பெறுவது எப்படி குறிப்புகளை வழங்குவது மற்றும் அந்தத் தரவை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எப்படிப் புகாரளிப்பது போன்ற சிறந்த விஷயங்களைப் பற்றிய விரிவான விவாதம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அந்தத் தரவு உங்கள் தயாரிப்பு வடிவமைப்பு மற்றும் அதற்கான தரவைச் சேகரிப்பது அல்லது உங்கள் முடிவுகளைப் புகாரளிப்பது போன்றவற்றில் நீங்கள் எந்த ஆராய்ச்சியும் செய்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமான அம்சமாகும் எனவே இன்றைய தொகுதியில் நாம் அதைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தைப் போன்ற முதல் கணத்தில் நீங்கள் விவாதித்ததைப் போலவே தொடங்குவோம் நம்பகத்தன்மை என்றால் என்ன ஏனென்றால் இன்றைய காலத்தில் பல ஆராய்ச்சிகள் தொழில்துறையில் அல்லது கல்வித்துறையில் அல்லது வேறு பல்கலைக்கழகத்தில் உள்ள மற்றவற்றுடன் இணைந்து செயல்படுகின்றன எனவே நிறைய ஆராய்ச்சி கூட்டுப்பணிகள் நடக்கின்றன எனவே நம்பிக்கைக்கான முதன்மையான காரணிகளில் ஒன்று நம்பிக்கை மற்றும் நாம் நம்பிக்கையை வரையறுத்தால் நம்பிக்கை என்பது நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மையின் கலவையாகும் இப்போது நம்பிக்கை என்றால் என்ன நம்பிக்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் அல்லது விரும்பத்தகாத வகையில் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கவோ அல்லது உங்களை பாதிக்கவோ மற்ற தரப்பினர் எதையும் செய்யப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருப்பது எனவே அந்த நபர் உங்களுக்குத் தீங்கு செய்யப் போவதில்லை மற்றும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விதத்தில் மற்றவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை உள்ளது ரிலையன்ஸ் என்றால் நீங்கள் மற்ற தரப்பினரின் ஆதரவைப் பெறலாம் அல்லது தேவைப்படும் நேரங்களில் அவர்களிடமிருந்து உண்மையான உதவியைப் பெறுவீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் எனவே உங்களுக்கு உதவக்கூடிய ஒருவரைத் தேடுவது போல் நீங்கள் தேடுவதைப் போல் உங்களுக்குத் தெரியும் எனவே உங்களுக்கு உதவ மற்ற தரப்பினர் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நம்பலாம் ஆனால் நீங்கள் ஒருவரை நம்புவது போன்ற சிறிய வித்தியாசம் உள்ளது ஆனால் நீங்கள் இருக்கலாம் அல்லது அவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்யப் போவதில்லை போன்ற மற்ற கட்சி மீது முழு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் எனவே உங்களுக்குத் தெரிந்த பாதுகாப்பான உதவியை நீங்கள் எப்பொழுதும் வழங்கலாம் ஆனால் நீண்ட காலத்திற்கு அவை உங்களுக்குத் தீங்கு விளைவிக்கப் போகின்றனவா அல்லது விரும்பத்தகாத வழியில் இல்லையா என்பதைப் புரிந்துகொள்வதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் எனவே இவை இரண்டும் சிறந்த அம்சங்கள் அவற்றில் இரண்டு ஒன்று சேரும் போது அது முக்கியமாக நம்பிக்கை ஆகும் எனவே அடுத்ததாக தொழில் வல்லுநர்களின் பொறுப்பான அல்லது நம்பகமான நடத்தைக்கான கூறுகளைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் எனவே தகுதி மற்றும் அக்கறை நிபுணத்துவத்தின் களத்தில் நல்ல விளைவுகளை அடைவதற்கான நிபுணத்துவத்தை திறமை சித்தரிக்கிறது கவலை என்பது மற்ற தரப்பினரும் தங்கள் மற்றும் உங்கள் நன்மைக்காக விஷயங்களைச் செய்யும் ஒரு சந்தர்ப்பத்தைக் குறிக்கிறது எனவே இரண்டு விஷயங்களும் அவர்களின் திறமையாக இருந்தால் அவர்கள் தங்கள் திறமையை கொண்டுள்ளனர் மற்றும் அவர்கள் உங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளனர் எனவே அவர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக மட்டுமல்ல உங்கள் நன்மைக்காகவும் செய்கிறார்கள் அவர்கள் உங்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ளனர் அறிவியல் மற்றும் பொறியியலின் முக்கிய மதிப்புகள் எளிமை நடத்தையில் நிலைத்தன்மை மற்றும் துல்லியமான முன்கணிப்பை வழங்கும் திறன் எனவே உங்கள் கணிக்கும் விஷயங்களுக்கு நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்களோ அந்தளவுக்கு நீங்கள் அறிக்கையிடப்பட்ட முடிவுகள் மற்றும் உங்கள் நடத்தை மற்றும் விஷயங்களைச் செய்வதற்கான காரணங்களில் நீங்கள் மிகவும் சீராக இருக்கிறீர்கள் எளிமையான முறையில் நீங்கள் விஷயங்களை விளக்கலாம் இவை பொறியியல் மற்றும் அறிவியலின் முக்கிய மதிப்புகள் ஆகும் இப்போது நம்பிக்கை உடைந்தால் என்ன நடக்கிறதோ அது எப்படி நடக்கிறதோ அது ஆராய்ச்சியின் தவறான நடத்தை மூலம் நடக்கிறது எனவே புனைகதை பொய்மைப்படுத்தல் மற்றும் கருத்துத் திருட்டு ஆகியவற்றின் அடிப்படையில் ஆராய்ச்சி தவறான நடத்தைகளை முன்மொழிவது அல்லது மதிப்பாய்வு செய்வது அல்லது ஆராய்ச்சி முடிவுகளை அறிக்கை செய்வது எனவே அது தோன்றலாம் அது 4 விஷயங்களில் நிகழலாம் ஆராய்ச்சி முடிவுகளை முன்மொழிதல் நிகழ்த்துதல் மதிப்பாய்வு செய்தல் அல்லது அறிக்கையிடுதல் எனவே நம்பிக்கையைத் தடுப்பது புனைகதை பொய்மைப்படுத்தல் மற்றும் திருட்டு இந்த ஒவ்வொரு கருத்தையும் தனித்தனியாகப் பார்ப்போம் ஃபேப்ரிகேஷன் என்பது தரவு அல்லது முடிவுகளை உருவாக்குவது அல்லது அவற்றைப் புகாரளிப்பதாகும் எனவே நீங்கள் உங்கள் தரவு அல்லது முடிவுகளை உருவாக்குகிறீர்கள் அல்லது அவற்றைப் புகாரளிக்கிறீர்கள் பொய்மைப்படுத்தல் என்பது ஆராய்ச்சிப் பொருட்கள் கருவிகள் அல்லது செயல்முறைகளை கையாளுதல் அல்லது தரவு அல்லது முடிவுகளை மாற்றுவது அல்லது தவிர்ப்பது எனவே இல்லாத தரவை உருவாக்குவது அல்லது முடிவுகளை எடுப்பது அல்லது அவற்றைப் புகாரளிப்பது போன்ற புனைகதையில் நீங்கள் இருக்கிறீர்கள் பொய்மைப்படுத்தலில் உங்களிடம் சில தரவு உள்ளது சில ஆய்வுப் பொருட்கள் உள்ளன ஆனால் நீங்கள் அதில் சில மாற்றங்களைச் செய்து அதற்கேற்ப புகாரளிக்க முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் குறிப்பிட்ட தரவு அல்லது முடிவுகளைத் தவிர்க்கிறீர்கள் இதனால் உங்கள் நோக்கத்திற்கு சாதகமான முடிவு வரும் கருத்துத் திருட்டு என்பது மற்றவர்களின் யோசனைகள் செயல்முறைகளைப் பயன்படுத்துவதை நீங்கள் அறிவீர்கள் நம் முடிவுகள் அல்லது வார்த்தைகள் சரியான கடன் கொடுக்காமல் கருத்துத் திருட்டில் நீங்கள் யாரோ ஒருவரின் யோசனை செயல்முறைகள் அல்லது முடிவுகளை நகலெடுக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அந்த நபருக்கு கடன் கொடுக்கவில்லை எனவே ஏதாவது ஒரு ஆராய்ச்சி தவறான நடத்தை என்று விவரிக்கப்பட வேண்டும் என்றால் தேவையான விஷயங்கள் என்ன தேவையான புள்ளிகள் அது தொடர்புடைய ஆராய்ச்சி சமூகத்தின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைகளிலிருந்து குறிப்பிடத்தக்க விலகலைக் கொண்டிருக்க வேண்டும் அது வேண்டுமென்றே செய்யப்பட வேண்டும் இந்த பகுதி முக்கியமானது இது வேண்டுமென்றே செய்யப்பட வேண்டும் குற்றச்சாட்டை ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் எனவே ஆராய்ச்சியில் முறைகேடு செய்ததாக ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டை முன்வைத்தால் அதை ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் மேலே உள்ள நிபந்தனைகளில் ஏதேனும் திருப்திகரமாக இல்லாவிட்டால் அது ஆராய்ச்சி தவறான நடத்தைக்கு தகுதி பெறாது எனவே உங்கள் குற்றச்சாட்டை ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் இது வேண்டுமென்றே செய்யப்பட்டது என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் மேலும் இது ஆராய்ச்சி சமூகத்தின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைகளிலிருந்து குறிப்பிடத்தக்க விலகல் என்பதையும் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் எனவே மற்ற சிக்கல்கள் தரவு சமையல் போன்றவை இதுவே கருதுகோளுக்கு பொருந்தக்கூடிய தரவு புள்ளிகளை மட்டும் தேர்ந்தெடுப்பது மற்றும் பிற தரவு புள்ளிகளைத் தேர்ந்தெடுக்காது நகலெடுத்தல் உரிய கடன் வழங்காமல் ஒரு பரிசோதனையை மீண்டும் செய்தல் இந்த பகுதி முக்கியமானது அசல் யோசனையை வழங்கிய நபரை அல்லது ஆராய்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக பங்களித்த நபரை அங்கீகரிப்பது கடமையின் ஒரு பகுதியாகும் எனவே பங்களிப்பை அங்கீகரிப்பது கடமையின் ஒரு பகுதியாகும் ஒரே மாதிரியான பரிசோதனையை வேறு வழியில் நடத்துவதற்கு சரியான காரணங்கள் இருந்தால் மட்டுமே அது நியாயமானது ஒரே பரிசோதனையை வேறு அமைப்புகளில் நடத்துவதற்கு சரியான காரணங்கள் இருந்தால் மட்டுமே அது நியாயப்படுத்தப்படும் எனவே நெறிமுறைக் கோட்பாடுகளின் வெளிச்சத்தில் நாம் விவாதிக்கும்போது ஆராய்ச்சி தவறான நடத்தை ஆராய்ச்சி தவறுகள் அல்லது பிழைகள் பற்றி விவாதிக்கும் அசல் பங்களிப்பாளரின் பணியை ஒப்புக்கொள்வது நபரின் கடமையைப் பற்றி பேசுகிறது இவை அர்த்தங்களின் அடிப்படையில் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையதாகத் தோன்றும் மற்றும் நமக்குக் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சொற்கள் எனவே அது எப்படி ஒன்றுக்கொன்று வேறுபட்டது என்பதைப் பற்றி விவாதிப்போம் வேறுபாட்டின் புள்ளி ஆராய்ச்சியில் உள்ளது தவறான நடத்தை எப்போதும் வேண்டுமென்றே தவறுகள் மற்றும் தவறுகள் வேண்டுமென்றே செய்யப்படாமல் இருக்கலாம் ஆராய்ச்சி ஒருமைப்பாட்டை கடுமையாக அச்சுறுத்தும் ஆராய்ச்சி மட்டுமே ஒரு ஆராய்ச்சி தவறான ஆராய்ச்சியாக தகுதி பெற முடியும் நேர்மை என்பது மற்றவர்களுடன் நியாயமாக நடந்துகொள்ளும் முடிவுகளின் ஒருமைப்பாட்டை உறுதி செய்வதோடு தொடர்புடையது அவர்களுக்கு உரிய கடன் வழங்குதல் மற்றவர்களின் பங்களிப்பை ஒப்புக்கொள்வது ஆகும் எனவே இது உங்கள் வார்த்தைகள் மற்றும் உங்கள் தேதிகளில் நிலைத்தன்மை ஒருமைப்பாடு போன்ற ஒருமைப்பாட்டின் சில மெய்நிகர் தன்மைகளைப் பற்றி பேசுகிறது ஆராய்ச்சி தவறான நடத்தையின் கீழ் சேர்க்கப்படுவதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது நேர்மையான பிழைகள் சில சமயங்களில் பிழைகள் ஏற்பட்டாலும் சில தவிர்க்க முடியாததாகி விட்டால் அது நேர்மையான பிழைகள் மற்றும் அசல் ஆராய்ச்சி பிழையுடன் சில புதிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அதே விஷயத்தில் ஆராய்ச்சி செய்யும் வேறு சில சமகாலத்தவர்கள் ஆராய்ச்சி தவறான நடத்தையின் கீழ் சேர்க்கப்படவில்லை எனவே ஒரு ஆராய்ச்சி தவறான நடத்தை எப்போது மோசடியாகத் தகுதிபெறுகிறது என்பதையும் நாம் இங்கு விவாதிக்கிறோம் தவறான பிரதிநிதித்துவம் செய்யப்படும்போது தவறாகப் பிரதிநிதித்துவம் செய்வது தவறானது என்பதை குற்றவாளி அறிந்திருக்கிறார் மேலும் அது உண்மையா அல்லது பொய்யா என்று பொறுப்பற்ற முறையில் அலட்சியப்படுத்துகிறார் இது மற்றவர்களை ஏமாற்றும் நோக்கத்தில் செய்யப்படுகிறது எனவே மனிதனின் இயல்புகள் நபரின் நற்பண்புகள் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றிய நபரின் புரிதல் ஒட்டுமொத்த ஆராய்ச்சி சமூகத்திற்கான கடமைகள் ஒட்டுமொத்தமாக மற்ற ஒத்துழைப்பாளர்களுக்கான கடப்பாடு ஆகியவை மிகவும் முக்கியம் ஆராய்ச்சி நெறிமுறைகளைப் பேணுதல் மற்றும் தனக்குத்தானே நியாயமாக இருத்தல் மற்றும் பிறருக்கு நீதி வழங்குதல் ஆகியவற்றின் ஒரு பகுதி ஆராய்ச்சி தவறான நடத்தை நிகழ்வுகள் பொதுவாக மூலைகளை வெட்டுவதில் இருந்து உருவாகின்றன அதாவது மற்றவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று குற்றவாளி விரும்பும் முடிவுகளுக்கு இணங்குகிறது எனவே ஆராய்ச்சியாளர் நம்பும் சில யோசனைகள் உள்ளன மேலும் அவர் அல்லது அவள் என்ன நினைக்கிறார்களோ அதைப் பிரச்சாரம் செய்ய விரும்புகிறார் மற்றும் மற்றவர்கள் அந்த வழியில் நம்ப வேண்டும் என்று விரும்புகிறார் எனவே சில தரவுகள் தவிர்க்கப்பட்டன அல்லது இந்தத் தரவைக் குறிக்கும் தரவுகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகின்றன இந்த நடைமுறைகள் வெட்டு மூலைகள் என்று அழைக்கப்படுகின்றன முறையான தரவுத் தேர்வுக்கு எதிராக பொய்யாக்கல் எனவே தரவுத் தேர்வு என்றால் என்ன இது தரவுகளின் வேறுபட்ட சிகிச்சையாகும் எனவே மூல தரவு வடிவத்தில் நாம் எதைப் பெறுகிறோம் அதை பகுப்பாய்வு செய்யக்கூடிய வடிவமாக மாற்றும்போது சில மாற்றம் ஏற்படுகிறது எனவே முறையான அளவுகோல்களின்படி தேர்வின் தரவு அறிவியலின் இன்றியமையாத பகுதியாகும் எனவே மென்பொருளின் சீரான இயங்குதலுக்காக தரவுகளின் சில பகுதி கைவிடப்பட வேண்டும் என்று பயன்படுத்தப்படும் புள்ளிவிவர முறைகள் உத்தரவாதமளித்தால் தரவின் ஒரு பகுதியை கைவிடுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது எனவே புள்ளியியல் ஆய்வில் இருந்து இந்த களப்பணி மட்டுமே வரப் போகிறது என்றால் எது ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவே ஒருவரின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு தரவை மாற்றுவது குறிப்பிட்ட முடிவுகளைப் பெற தரவின் மதிப்பை மாற்றுவது சரியான காரணமின்றி தரவுத் தேர்வு செய்யப்பட்டால் ஒருவரின் சொந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு தரவை மாற்றும்போது நமக்குப் பொருந்தக்கூடிய சில கருதுகோள்களை முடிவுகள் மூலம் முன்மொழிந்திருக்கலாம் நாம் அதை பொருத்த விரும்புகிறோம் பின்னர் நாம் எதிர்பார்த்த சில முடிவுகளைப் பெற முடிவுகளின் மதிப்பை தரவுகளாக மாற்ற விரும்புகிறோம் ஆனால் தரவு காட்டப்படாமல் இருப்பதையும் தரவின் ஒரு பகுதியில் மட்டுமே நாம் கவனம் செலுத்துகிறோம் நமது கருதுகோளை நிரூபிப்பதில் மிகவும் நெருக்கமாக உள்ளது எனவே இவை தரவுத் தேர்வின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுதியாக இல்லை இது தவிர்க்கப்பட வேண்டும் எனவே முக்கியமான நியாயப்படுத்தல் தரவைப் பொருத்துவதற்கு எவ்வளவு சுத்தம் அல்லது வரிசைப்படுத்துதல் தேவை என்பதைத் தரவின் பண்புகளைப் பொறுத்தது எனவே சில சமயங்களில் புள்ளியியல் மென்பொருள்கள் தாங்களாகவே செயலைச் செய்து கொள்கின்றன இது தரவுத் தேர்வு மற்றும் தரவை இயக்குவது போன்றது அறிக்கையை மதிப்பிடும் போது நினைவில் கொள்ள வேண்டிய சில முக்கிய புள்ளிகள் உள்ளன எனவே உள்ளுணர்வு மற்றும் பகுத்தறிவுக்கு இரண்டு அடிப்படை புள்ளிகள் உள்ளன எந்தவொரு வாதத்திற்கும் அடிப்படையானது உள்ளுணர்வு அல்ல பகுத்தறிவாக இருக்க வேண்டும் உள்ளுணர்வு என்பது உங்கள் குடல் உணர்வில் ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்கிறது என்பதை அடையாளம் காணும் திறன் ஆகும் பகுத்தறிவு என்பது ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்கிறது என்பதை ஆதாரத்தின் அடிப்படையில் அடையாளம் காணும் திறன் ஆகும் எனவே ஒரு அறிக்கையை மதிப்பிடும்போது நீங்கள் எப்போதும் பகுத்தறிவு மூலம் நகர வேண்டும் உள்ளுணர்வு மூலம் அல்ல நாம் பார்வையாளர் சார்புநிலையைத் தவிர்க்க வேண்டும் அது சில சமயங்களில் நாம் பார்க்க விரும்பாத அல்லது கேட்க விரும்பாதவற்றை கவனிக்கத் தவறுவது போன்றதாகும் எனவே அந்த விஷயங்கள் பொதுவாக நம்மால் கவனிக்கப்படுவதில்லை ஆனால் அந்த விஷயங்களை நாம் கவனித்துக் கொண்டால் நாம் எப்படி விஷயங்களைப் புகாரளிக்கிறோம் என்பதை அது முற்றிலும் மாற்றிவிடும் எனவே சில சமயங்களில் அந்த குருட்டுத்தன்மை நாம் தரவின் ஒரு பகுதியில் மட்டுமே கவனம் செலுத்துவது போல நடக்கும் ஆனால் எங்களிடம் முழுமையான கண்ணோட்டம் இல்லை ஆனால் நீங்கள் அதைப் பார்த்தாலோ அல்லது அதைப் பற்றி விவாதித்தாலோ மற்றொரு நபரிடமிருந்து மற்றொரு கண்ணோட்டத்தைப் பெற்றால் அது இருக்கலாம் அனைத்து விதமான விஷயங்களைப் போலவே வித்தியாசமான ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் நெறிமுறை பொறியியல் ஆராய்ச்சிக்கு சில தடைகள் உள்ளன முதலில் கவனக்குறைவு ரிஸ்க் எடுப்பது நெறிமுறையாகப் பேசும் போது ஒருவரால் எடுக்கப்படக் கூடாத தீவிர அபாயங்கள் இது நேர்மை மற்றும் நேர்மையின் தரங்களில் உள்ள முக்கிய நெறிமுறை மதிப்புகளை புறக்கணிப்பது போன்றது எனவே செயல்முறைக்கு உண்மையில் தேவையா இல்லையா என்பதை ஆராய்ச்சி என்ற பெயரில் நீங்கள் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம் எனவே இவை கேள்விகள் நாம் எதையாவது சாகசம் செய்வது போல் இருக்கும் முன் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மூலைகளை வெட்டுதல் விரும்பிய முடிவுகளை உருவாக்க அல்லது காட்ட குறுக்குவழிகளை வேண்டுமென்றே எடுப்பது அல்லது நல்ல ஆராய்ச்சி நடைமுறைகளை மீறுவதை அறிந்திருத்தல் எனவே இந்த பொறுப்பற்ற தன்மை என்பது தேவையில்லாமல் தீவிரமான அபாயங்களை எடுப்பது அல்லது குறுக்குவழியை எடுப்பது போன்றது இதன் மூலம் நீங்கள் விரும்பிய முடிவுகளைக் காட்ட முடியும் இவை பொறியியலில் நல்ல ஆராய்ச்சி நடைமுறைகளைத் தடுக்கும் அடுத்து சுய ஏமாற்றுதல் மற்றும் பார்வையாளர் சார்பு பற்றி விவாதிப்போம் சுய ஏமாற்றம் என்பது ஒரு நபர் சாதாரணமாகச் சொல்லக்கூடிய சூழ்நிலைகளில் கூட ஒருவர் என்ன செய்கிறார் என்பதை ஒருவரின் சுயத்திற்குக் கூட உச்சரிக்கத் தவறுவது ஆக தன்னைத் தானே ஏமாற்றிக் கொள்வது போலாகும் எனவே பழக்கம் மற்றும் நான் எதிர்பார்ப்பது என்ன அது என்ன செய்ய முனைகிறது நான் அதை எப்படிச் செய்ய வேண்டும் அதன் விளைவாக நான் விரும்பும் விஷயங்கள் என்ன நான் எதற்காக வடிவமைக்கிறேன் மற்றும் அது போன்றது ஆராய்ச்சியாளருக்கு விஷயங்களைப் பற்றி தெளிவாகத் தெரியவில்லை மற்றும் அது தனக்குத் தானே பொய்யாக்கப்பட்டதாக இருக்கிறது பார்வையாளர் சார்பு என்பது ஒருவர் பார்க்க விரும்புவதை அல்லது பார்க்க விரும்பாததை பார்ப்பதுடன் தொடர்புடையது எனவே இது மற்ற உண்மைகளைக் கவனிக்கும் போது வேலை அல்லது நடப்பதைக் கவனிக்கும் போது நீங்கள் பார்க்க விரும்பும் ஒன்றைப் புகாரளிக்கும் போது நாம் பார்க்க விரும்பாத ஒன்றைப் புகாரளிக்காதபோது பார்வையாளர் சார்பு ஏற்படுகிறது எனவே இது தரவு சேகரிப்பைத் தேர்ந்தெடுப்பது அல்லது நமது எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப சாதகமாகப் புகாரளிக்கப்படும் நிகழ்வுகளின் குறிப்பிட்ட பகுதியை எடுப்பது போன்றவற்றுக்கு வழிவகுக்கும் தரவு பொய்மைப்படுத்தல் தரவு புனையப்படுதல் மற்றும் திருட்டு போன்றவற்றை நாம் விசைகளைப் போலவே புரிந்து கொள்ள வேண்டும் இவை விவாதிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள் மற்றும் நாம் ஆராய்ச்சி ஒருமைப்பாடு பற்றி பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் எனவே தரவு அது வெறும் அவதானிப்புகளின் அடிப்படையில் வரவில்லை இது ஆய்வகங்கள் குறிப்பேடுகள் புகைப்படங்கள் மைக்ரோகிராஃப்கள் போன்ற வடிவங்களில் உள்ளது எனவே தரவுகள் பல வடிவங்களில் வருகின்றன மேலும் பொய்மைப்படுத்தல் மற்றும் கருத்துத் திருட்டு மற்றும் பிற அம்சங்களை எவ்வாறு தவிர்ப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் நமது ஆராய்ச்சி நேர்மையை கேள்விக்குள்ளாக்குவதை நாம் செய்யக்கூடாது எனவே முடிவைப் பாதுகாப்பது மற்றும் உண்மையான முடிவை உருவாக்குவது என்பது உண்மையாக இருப்பது போலவே சரியான முடிவைத் தயாரிப்பதற்கான துல்லியமான முறைகளைப் பற்றிய விஷயமாகும் எனவே உங்கள் தரவை எவ்வாறு பாதுகாப்பது உண்மையான முடிவுகளை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் அதை எவ்வாறு மிகவும் உண்மையாகச் செய்வது எனவே அந்த முடிவுகளை உருவாக்க நீங்கள் பயன்படுத்திய முறைகள் மிகவும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட மற்றும் ஒன்றோடொன்று தொடர்புடைய காரணிகளாகும் அவை ஆராய்ச்சி ஒருமைப்பாட்டைப் பற்றி பேசுகின்றன எனவே பல்வேறு நாடுகளில் ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக இன்று நடக்கும் பெரிய ஒத்துழைப்புகளின் காரணமாக மக்கள் ஒன்றாக இணைந்து ஆராய்ச்சி கண்டுபிடிப்பை வழங்குகிறார்கள் இது அவ்வாறு நிகழலாம் இந்த வகையான ஆராய்ச்சி ஒத்துழைப்புகள் நிகழும்போது சில குழப்பங்கள் தவறான விளக்கங்கள் மற்றும் பிழைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏனெனில் மக்கள் ஒன்றோடொன்று ஒத்துழைக்கும் அனைத்து குழுக்களும் தங்கள் ஆராய்ச்சி நேர்மையைப் பொறுத்து ஒரே தளத்தில் இல்லாமல் இருக்கலாம் மற்றும் ஆராய்ச்சி ஒருமைப்பாட்டிற்கான பல்வேறு வகையான தடுப்பான்கள் எடுத்துக் கொள்ளலாம் மற்றும் முறைகேடுகள் அல்லது தவறான நடத்தை போன்றவை நடக்கலாம் ஆராய்ச்சி ஒருமைப்பாட்டைக் குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் காரணிகள் பெரும்பாலான பொறியியல் மாணவர்கள் முடிவுகளை பொய்யாக்குவதை ஒப்புக்கொண்டதாக பல ஆய்வுகள் காட்டுகின்றன எனவே ஆராய்ச்சி ஒருமைப்பாடு மற்றும் ஆராய்ச்சி ஒருமைப்பாட்டை குறைமதிப்பிற்கு இட்டுச் செல்லும் சில காரணிகள் அல்லது ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளில் வெட்டுக்கள் பின்னர் வேலையின்மை வாய்ப்புகள் பற்றாக்குறை ஆகியவை ஆராய்ச்சி மேற்பார்வையாளர்களிடமிருந்து விலைமதிப்பற்ற மூலைகளை வெட்டுவதற்கு மக்களைத் தூண்டுகிறது பின்னர் ஆசிரிய மேற்பார்வையாளர்கள் இல்லாமை அல்லது குறைந்த வழிகாட்டி அறிஞர் விகிதம் போன்ற விஷயங்கள் அல்லது கூட்டுப்பணியாளர்களிடமிருந்து ஊக்குவிப்பு அழுத்தங்களின் கட்டுரைகளுக்கு தேவையான முடிவுகளை பொய்யாக்குவதன் மூலம் பெரும் நிதி ஆதாயம் இருந்தால் இது போன்ற சில காரணங்கள் ஒருவரின் ஆராய்ச்சி நேர்மைக்கு வழிவகுக்கும் தண்டு பெற மற்றும் நெறிமுறையற்ற விஷயங்களைச் செய்யும் வலையில் விழலாம் பொறுப்பான நடத்தையை வளர்க்கும் பாசிசத்தில் வெளிப்படுவது தவறான நடத்தை குற்றச்சாட்டுகளுக்கும் மோசமான தேடல் சூழலுக்கும் இடையே உள்ள தொடர்பு எனவே ஆராய்ச்சி நடத்தையின் நுட்பமான சிக்கல்களுக்கு சிறந்த பதில்கள் தவறான நடத்தை கட்டணங்களின் நிகழ்வைக் குறைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே வழிகாட்டி அறிஞர் விகிதத்தைக் கட்டுப்படுத்தும் போது கடுமையான கண்காணிப்பைப் போன்றே நாம் செய்ய முடியும் அதனால் அவர்கள் அதிகம் விவாதிக்கலாம் ஒன்றோடொன்று அதிகம் தொடர்பு கொள்ளலாம் நேர்மையான அறிஞர்களுக்கான விருதுகள் கடுமையான தண்டனை முறைகள் உறவில் நம்பிக்கையை வளர்ப்பது நேரத்தைக் கட்டுப்படுத்துதல் மற்றும் ஆராய்ச்சி அடிப்படையிலான பதவி உயர்வுகள் எனவே இவை ஆராய்ச்சி ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்க எடுக்கக்கூடிய சில படிகள் ஆனால் இறுதியில் நாம் என்ன சொல்ல முடியும் இவை அனைத்தும் வெளிப்புற தண்டனையாளர்கள் அல்லது ஊக்குவிப்பவர்கள் ஆனால் ஒரு நபர் உள்ளார்ந்த உந்துதல் உள்ளார்ந்த வழிகாட்டுதல் மதிப்பு அவர்களின் ஆராய்ச்சி ஒருமைப்பாட்டைக் கேள்விக்குள்ளாக்கும் ஒன்றைச் செய்வதைத் தவிர்க்க விரும்புவது ஆகும் ஆராய்ச்சி அடிப்படையிலான விளம்பரங்களை நிறுத்துவது அல்லது ஆராய்ச்சி அங்கீகாரங்களுக்காக நல்ல விருதுகளை வழங்குவது போன்ற அனைத்து நடவடிக்கைகளும் இங்கே விவாதிக்கப்பட்டுள்ளன இந்த விஷயங்கள் அனைத்தும் வெளிப்புற உந்துசக்திகள் மட்டுமே இது சில நேரம் ஆராய்ச்சியின் ஒருமைப்பாட்டின் பாதையில் இருக்க உதவும் ஆனால் இவை திரும்பப் பெறப்பட்டால் அல்லது உங்களுக்கு கவர்ச்சிகரமான சில சலுகைகளைப் பெற்றால் நீங்கள் மீண்டும் அவற்றில் பின்வாங்கலாம் நெறிமுறையற்ற நடைமுறைகள் மற்றும் மீண்டும் ஆராய்ச்சி நேர்மை கேள்விக்குறியாகிறது எனவே இந்த விஷயங்களைத் தவிர்ப்பது நபரின் உள்ளார்ந்த இயல்பைப் பொறுத்தது மற்றும் குறுகிய காலத்தில் நம்மால் முடியும் ஆம் இந்த வெளிப்புற வெகுமதிகள் மூலம் மாணவர்களை வைத்து ஆராய்ச்சி ஒருமைப்பாடு அல்லது மற்ற பொறியாளர்களை ஆராய்ச்சி ஒருமைப்பாட்டில் நாம் நிச்சயமாக சில முடிவுகளைப் பெறுவோம் ஆனால் இறுதியில் அதைப் பின்பற்றுவது அந்த நபரைப் பொறுத்தது பின்னர் ஒரு ஆய்வுக் கட்டுரையின் ஆசிரியரின் பொறுப்புகள் எனவே பொறுப்புகள் கருத்துத் திருட்டைத் தவிர்ப்பது பத்திரிகை இடத்தை புத்திசாலித்தனமாகப் பயன்படுத்துதல் எந்தவொரு அறிக்கையும் அனைத்து தகவல் ஆதாரங்களும் சரியாக இருந்தால் ஏதேனும் நிதி அல்லது பிற மோதல் ஆதாரங்களை வெளிப்படுத்தினால் சோதனைகளை நடத்துவதில் ஏதேனும் ஆபத்துகளை வெளிப்படுத்துதல் ஆராய்ச்சி பற்றிய விவரங்களை வழங்குவதன் மூலம் மற்றவர்கள் அதை நியாயப்படுத்தலாம் முந்தைய வெளியீடுகளை சரியாக மேற்கோள் காட்டலாம் தனிப்பட்ட தாக்குதல்களைச் செய்வதைத் தவிர்த்தல் இணை ஆசிரியர்களின் தரம் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள் குறித்து தெளிவான வேறுபாட்டை உருவாக்குதல் பின்னர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இதழ்களில் ஒரே படைப்பில் வெளியிடுவதைத் தவிர்ப்பது மற்றும் ஒரு முடிவை மீண்டும் மீண்டும் காண்பிப்பது மற்றும் பெயரை மாற்றுவது மற்றும் வெவ்வேறு பத்திரிகைகளில் வெளியிடுவது போன்றது அல்ல எனவே இவை நாம் தவிர்க்க வேண்டிய ஒன்று இது கருத்து வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது கட்சி நம்பிக்கையான நிலையில் இருக்கும்போது பிறர் சார்பாக தீர்ப்பைப் பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கருத்து வேற்றுமை ஏற்படுகிறது அந்த நபருக்கு சில பொறுப்புகள் உள்ளன அவை அத்தகைய தீர்ப்பைப் பயன்படுத்துவதில் தலையிடக்கூடும் அந்த ஆர்வம் மற்றவர்களுக்கு வெளிப்படையானது அல்லது வழக்கமானது அல்ல எனவே உங்களின் சொந்த சில கடமைகள் மற்றும் பொறுப்புகள் இருந்தால் அது மற்றவர்களின் சார்பாக ஒரு தீர்ப்பைப் பயன்படுத்துவதில் இருந்து உங்களைத் தடுக்கலாம் அது கருத்து வேற்றுமை பற்றி பேசுகிறது எனவே உங்களுக்கு கருத்து வேற்றுமைகள் இருக்கும்போது நீங்கள் நிதி மோதலைப் பற்றி பேசும்போது அதாவது உங்களுக்கு நிதி ஆர்வம் இருப்பதால் நீங்கள் சில ஆராய்ச்சிப் பணிகளைச் செய்கிறீர்கள் அல்லது நிதி ஆர்வத்திற்காக உங்கள் ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்புகளை வழங்குகிறீர்கள் எனவே பொதுவாக இந்த நலன் மோதலைத் தீர்க்க நிறுவனங்களில் குழுக்கள் அமைக்கப்படுகின்றன அடுத்த தொகுதியில் எழுத்தாளர்கள் மற்றும் அவர்களின் பொறுப்புகள் ஆசிரியராகத் தகுதி பெற்றவர்கள் யார் இணை ஆசிரியர் யார் அவர்களின் பெயர்களை எப்படி மேற்கோள் காட்டுவது மற்றும் கருத்துத் திருட்டு என்றால் என்ன கருத்து வேற்றுமை என்ன என்பதைப் பற்றி மேலும் விரிவாக அடுத்த அமர்வில் விவாதிக்கப் போகிறோம்